அசெம்பிளிக்கான வடிவமைப்பின் அடுத்த உரைக்கு வரவேற்கின்றேன் உங்களுக்கு தெரிந்தது போல் உற்பத்தியில் இரண்டு முக்கிய செயற்பாடுகள் உள்ளன ஒன்று பேப்ரிகேஷன் மற்றொன்று அசம்பிளி நீங்கள் அசம்பிளிக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தீர்கள் என்றால் அதிக உதிரிப் பாகங்களையும் அதில் ஏற்படும் குறைபாடுகளையும் கையாள வேண்டியிருக்கும் என்பதை மக்கள் மெதுவாக உணர்ந்துள்ளனர் அதனால் மக்கள் இப்போது அசெம்பிளி இல்லாத பொருளை அல்லது குறைந்த உதிரிபாகங்களை உடைய சப்அசெம்பிளிகளாக பொருளை உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கின்றனர் ஒவ்வொரு சப்அசெம்பிளியும் குறைந்த உதிரிபாகங்களை உள்ளடக்கியதால் நிறைவான அசம்பிளியைப் பெறலாம் மற்றும் அசம்பிளி முறையில் அதற்காக அதிக ஊதியத்தை யாரும் தரப்போவதில்லை என்பதை உற்பத்தியாளர்கள் உணரத் தொடங்கியுள்ளனர் அதனால் தொழிற்சாலையில் மெதுவாக அசம்பிளிக்கான வடிவமைப்பை முழுவதும் வாடிக்கையாளர் தரப்பிற்கு மாற்ற தொடங்கியுள்ளது உதாரணத்திற்கு ஒரு மேற்கூரை மின்விசிறியை வாங்க வேண்டுமானால் முதலில் அதன் உதிரி பாகங்களை வாங்கி பின்பு முழு மேற்கூரை மின் விசிறிஆக நாம் அசம்பிள் செய்து கொள்கிறோம் இன்றைய சூழலில் நாம் எந்த பொருளையாவது வாங்க வேண்டுமென்றால் அதன் உதிரி பாகங்களை வாங்கி பின்பு அதனை ஒரு முழுப் பொருளாக அசெம்பிள் செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு கணினியை வாங்குவதாக வைத்துக் கொண்டால் அதனை ஒரு முழு அசம்பிள் நிலையிலும் பெறலாம் அல்லது அசம்பிள் செய்யாத நிலையில் அனைத்து உதிரிபாகங்களை பெற்று அதனை அசம்பிள் செய்து கொள்ளலாம் இதற்கு அரை அமர்வு பொருள்களை உதாரணமாக கூறலாம் மக்கள் இறுதிப் பொருள்களின் அசம்பிளிங்கை உற்பத்தியாளர் தரப்பிலிருந்து வாடிக்கையாளர் தரப்பிற்கு மெதுவாக மாற்ற தொடங்கியுள்ளனர் தற்போது தொழிற்சாலைகள் அதன் பொருட்களின் உருவாக்கத்தில் அதிக நம்பகத்தன்மை மீண்டும் செய்யக்கூடிய தகுதி ஆகியவற்றை பெற அசெம்பிளிக்கானவடிவமைப்பில் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அது லாஜிஸ்டிக் செலவையும்பார்த்துக் கொள்கிறது இந்த உரையில் அசம்பிளிக்கானவடிவமைப்பின் வழிகாட்டுதலையும் அதன் மதிப்பீடு முறைகளையும் பார்க்க உள்ளோம் அடுத்து டிஸ்அசம்பிளிக்கான வடிவமைப்பு குறைபாடுடைய உதிரிபாகங்கள் கொண்ட பொருள்களின் டிஸ்அசம்பிளி செயல்முறை திட்டம் டிஸ்அசம்பிளி திட்ட வரிசை ஆகியவற்றைபார்க்க உள்ளோம் மற்றும் இறுதியாக தயாரிப்புக்கான வடிவமைப்பு மற்றும் அசம்பிளியை செயற்படுத்த முடியாமைக்கான காரணங்களையும் பார்க்க உள்ளோம் அசம்பிளி முறை என்றால் என்ன ஒரு பொருளின் அசெம்பிளி என்பது அதன் வடிவமைப்பு அளவுருக்களை சார்ந்ததாகும் அது வெளி கூறாகவும் உட்கூறாகவும் இருக்கலாம் உதாரணத்திற்கு வடிவமைப்பு அளவுருக்கள் ஆனது வடிவம் அளவு மூலப்பொருட்களின் பொருந்தும் பண்பு இணக்கம் வெப்ப கடத்து திறன் ஆகியவற்றோடு நின்றுவிடாது இதுவே அசம்பிளி முறையின் வரையறை அல்லது அர்த்தமாகும் பொருளின் அசம்பிளி ஆனது அதன் வடிவமைப்பின் அளவுகளை சார்ந்ததாகும் உட்கூறு வெளிக்கூறு ஆகிய இரண்டாகவும் இருக்கலாம் ஒரு வாகனத்தின் அசெம்பிளியை பார்த்தீர்களானால் அதன் அடி கட்டமைப்பு பலெட் மீது வைத்து அது ஒரு கடத்துக்கருவியில் நகர்ந்துகொண்டிருக்கும் உற்பத்தி வீதம் அதிகமாக உள்ள வாகன அசம்பிளி அல்லது பீட்சா அசெம்பிளி ஆகியவை தானியங்கி அசெம்பிளி முறையை ஆர்வத்தோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது உற்பத்தி வீதத்தை பேன தானியங்கி அசெம்பிளி முறையில் பொருட்கள் ஒரு கடத்துக்கருவியின் மூலம் நகர்கின்றது பொருட்களை கடத்துக்கருவியில் பிடிப்பதற்கு அதில் ஒரு பிடிப்பானது பொருத்தப்பட்டுள்ளது இங்கு பொருளானது வாகனத்தின் அடி சட்டமாகும் இது ஒரு பிடிபானில் பொருத்தப்பட்டுள்ளது அடி சட்டமானது பிடிபானில் பொருத்தப்பட்டு கடத்துக்கருவியின் மூலம் சீரான வேகத்தில் நகரும் போது நீங்கள் இரண்டு நிலைகளில் வேலை செய்ய முடியும் ஒன்று தொடர்ந்து உட்செலுத்தும் இயக்கம் மற்றொன்று இடைநிறுத்த இயக்கம் கருவியின் இடைநிறுத்த இயக்கத்தில் அதன் மீது வைக்கப்பட்ட பொருள் ஒருவேலை நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நின்று பின்பு அடுத்த வேலை நிலையத்திற்கு நகரத் தொடங்கும் நீங்கள் இதை செய்யும் போது அனைத்து வேலை நிலையத்தின் முழு சுழற்சி நேரமும் சரக்கிருப்பு மற்றும் செயல்முறை ஆகிய இரு தரப்பிலும் சமநிலையில் இருக்கும் இப்போது வாகன கட்டமைப்பின் இருபக்கத்திலும் அதாவது வலது மற்றும் இடது பக்கத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கும் வாகனங்களில் கருவி இவ்வாறு நகரும் போது ஒரு பகுதி வேலைகள் அதன் இடது பக்கத்திலும் மறுபகுதி அதன் வலது பக்கத்திலும் நடந்துகொண்டிருக்கும் உங்களுக்கு அசம்பிளிக்கு தேவையான சரக்கிருப்பும் வேலையாட்களும் உள்ளனர் இதனால் இவர் வாகனத்தின் இடது பக்க வேலையையும் அவர் வலது பக்க வேலையையும் செய்து கொண்டிருப்பார் கருவி தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கும் இங்கு பார்த்தீர்களென்றால் வாகனத்தின் கட்டமைப்பானது அதன் அடிச்சட்டத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது இப்போது இது இரு பக்கங்களிலும் நடைபெறுகிறது கடத்துக்கருவியானது அடுத்த நிலையை நோக்கி தொடர்ந்து நகர்ந்துகொண்டிருக்கிறது அங்கு ஸ்பாட் வெல்டிங் மூலம் அசம்பிளி செய்யப்படுகிறது அடுத்த வேலை நிலையத்தில் வெல்டிங் நடைபெறுகிறது பிடிப்பின் மூலம் அனைத்து இணைப்புகளும் பொருத்தப்பட்டு அது மேற்கூரை போனட் மற்றும் வாகன முகடுக்காக நகர்கிறது இந்த மூன்று பாகங்கள் அல்லது மேற்கூரை மட்டும் இணைக்கப்பட்ட உடன் கடத்துக்கருவி அடுத்தவேலை நிலையத்தை நோக்கி தொடர்ந்து நகருகிறது இங்கு மேற்புறத்தில் மூடியும் அதன்மேல் முகடும் பொருத்தப்படுகிறது இங்கு ஹூட் வருகிறது மற்றும் லிட் டெக் உள்ளது இது டிக்கி அல்லது டிக்கிலிட் என அழைக்கப்படுகிறது நாம் பேச்சு வழக்கில் டிக்கி என்று இந்தியாவில் அழைக்கிறோம் உங்களிடத்தில் டிக்கிலிட் மற்றும் ஹூட் உள்ளது இது கைகளால் இணைக்கப்படுகிறது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது வாகனத்தின் கூடுshell மற்றும் அடுத்து நாம் இஞ்சிணையும் பிற பாகங்களையும் உட்செலுத்த உள்ளோம் இவைகளெல்லாம் வாகன உற்பத்தியில் அல்லது முழு வாகனஅசம்பிளியில் நடைபெறுகிறது அடுத்து நீங்கள் என்ஜின் மற்றும் பிற செயல்பாட்டுக்கு தேவையான பாகங்களை உட்புறம் பொருத்த தொடங்குகிறீர்கள் மற்றும் அடுத்து வாகனத்தின் சக்கரங்கள் மற்றும் மற்றவைகள் இணைக்கப்படுகின்றது இதுவே ஒரு முழுஅசம்பிளி வரிசை முறையாகும் பீட்சா கடைகளில் வேறுவித அசம்பிளி முறைகளை பார்க்கலாம் அங்கு ஒரே இடத்தில்அசம்பிளி அனைத்தும் செய்யப்படுகிறது மற்றும் அது மின் அடுப்பின் வழியாக செலுத்தப்படுகிறது மின் அடுப்பில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வைத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதன் வழியாக பீட்சா செல்கிறது பின்பு நமக்கு கிடைப்பது இறுதி அசம்பிளி பொருளாகும் அசம்பிளி செய்யப்படும் பொருள்களை பொருத்து வேலை நிலையம் ஒன்றாகவோ அல்லது பலவாகவோ இருக்கலாம் அனைத்து செயல்முறையின் சுழற்சி நேரமும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருப்பது அசம்பிளி வரிசை முறையின் சிறப்பாகும் ஒருவேளை ஏதாவது ஒரு வேலை நிலையம் அதன் உற்பத்தியை நிறுத்தினால் மொத்தஅசம்பிளி வரிசையின் வேலையும் நின்றுவிடும் ஏனென்றால் கடத்துக்கருவி குறைபாடுடைய பொருளுடன் ஒரு வேலை நிலையத்திலிருந்து மற்றொரு வேலை நிலையத்திற்கு நகராது சரி செய்ய முடியாத குறைபாட்டுடன் பொருளானது நகர்வதாக கொள்வோம் அதனால் நடப்பது என்னவென்றால் இந்த வாகனத்தில் அடுத்தடுத்து நடக்கவிருக்கும் அனைத்து வேலைகளும் நடக்காது எனவே வாகனமானது குறைபாடுடன் அல்லது மறுவேலை செய்யக்கூடியதாக வெளிவருகிறது சில நேரங்களில் தொடர்ந்து ஏற்படாத ஏதாவது ஒரு விசித்திரமான குறைபாடு ஏற்படலாம் அப்போது அதை செல்ல அனுமதித்து மறு வேலையில் அந்த வாகனத்தை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் மற்ற வாகனங்கள் எந்த குறைபாடும் இன்றி வெளிவரும் ஒருவேளை துளை அல்லது பள்ளம் போன்ற பெரிய குறைபாடுகள் உலோக வேலை செயல்முறைகளில் ஏற்படும்போது அனைத்து வாகனங்களும் மறுவேலைக்கு உட்படுத்தப்பட்ட பின்பு சரி செய்யப்படுகிறது மீதமுள்ள அசம்பிளியில் வாகனமானது ஒவ்வொரு வேலை நிலையத்திலும் எந்த வேலைக்கும் உட்படுத்தப்படாமல் நேரத்தை செலவழிக்கிறது டிஸ்அசம்பிளி என்றால் என்ன டிஸ்அசம்பிளி என்பது ஒரு அசெம்பிள்பன்னப்பட்ட பொருளிலிருந்து அதன் பாகங்களை முறையாக பிரிப்பது ஆகும் இங்கு சுவாரஸ்யம் என்னவென்றால் டிஸ்அசெம்பிள் செய்யும் போது ஒழுங்கான முறையை பின்பற்ற வேண்டும் நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு ஒலிபெருக்கியை முழுவதும் ஆர்வத்துடன் கழட்டி பின் பழைய நிலைக்கு பொருத்தியது ஞாபகம் இருக்கிறது அதன் பல்வேறு உதிரிப் பாகங்களையும் முறையாக செய்யும் பாணியையும் நான் அப்போது உணரவில்லை அதாவது வலப்பக்கத்தில் உள்ள திருகாணி வலது பக்கத்திலும் இடப்பக்கத்தில் உள்ள திருகாணி இடது பக்கத்திலும் மட்டுமே மாற்ற முடியும் ஆனால் நான் அதன் முக்கியத்துவத்தை உணரவில்லை நான் எல்லாவற்றையும் கழற்றி ஒரு துண்டுத் தாளில் மொத்தமாக வைத்து பின்பு அதை அசம்பிள் செய்ய தொடங்கிய போதுதான் நான் பிரச்சனையை உணர்ந்தேன் எனது தந்தை என்ன செய்யவேண்டும் என்ற முறையான வழியினை எனக்கு கற்பித்தார் நீ எதை செய்தாலும் முதலில் ஒரு காகிதத்தை எடுத்து கழற்றிய பாகத்திலும் காகிதத்திலும் 'L' என குறித்து நீ அந்த பாகத்தை அங்கு வைக்க வேண்டும் அப்போதுதான் ஒன்றன்பின் ஒன்றாக அதே வழியில் உன்னால் அசம்பிள் செய்ய முடியும் என்றும் குழு அசம்பிளி பற்றியும் கூறினார் உதாரணத்திற்கு துணைக்குழு அசம்பிளியை S1 ஆக கொண்டால் அதில் இடது பக்கத்தில் S1 என எழுதவும் இதுவே கழற்றுவதற்கும் பொருள்களை சேர்ப்பதற்குமான முறையான வழியாகும் பொருட்களை பிரிக்கும் செயல்முறையும் முக்கியமான ஒன்றாகும் இப்பொழுதெல்லாம் வாகனத்தின் டயர் பஞ்சர் ஆகி விட்டால் கழட்டி மாற்றுவதற்கான நேரம் குறைந்து இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் விரைவாக பொருத்தக்கூடிய மறைகள் புழக்கத்திற்கு வந்து உள்ளன இவைகள் அனைத்தும் டிஸ்அசம்பிளி செயல்முறைகாக வடிவமைக்கப்பட்டது ஆகும் பொருள்களின் டிஸ்அசம்பிளி ஆனது பராமரிப்பையும் உயர் சேவை திறனையும் அனுமதிக்கிறது இதன்மூலம் பொருள்களின் முடிவு காலமானது மறுபயன்பாடு மறு தயாரிப்பு மறுசுழற்சி மூலம் தடுக்கப்படுகிறது அதனால் பல்வேறு நேரங்களில் நாம் வைத்திருக்கும் பொருளானது S1S2S3S4S5 போன்ற பல்வேறு சிறு அசம்பிளிகளாக பிரிக்கப்படுகிறது ஒரு உற்பத்தி பொருள் ஆனது எதிர்பார்க்கின்ற அளவுக்கு வேலை செய்யாமல் இருப்பதற்கு அதன் அனைத்து துணைஅசம்பிளிகளும் காரணமாகாது அதில் ஏதாவது ஒரு துணைஅசம்பிளி வேலை செய்யாமல் இருக்கலாம் அதை மட்டும் பழுது நீக்கி அந்த முழு உற்பத்தி பொருளை மீண்டும் பயன்படுத்த தொடங்கலாம் மற்றொரு முறையில் அந்த குறைபாடுடைய துணை அசம்பிளிகளை கழற்றி அதில் உள்ள நல்ல வேலை செய்யும் உதிரி பாகங்களை மீட்டெடுத்து அடுத்த உற்பத்தி பொருளில் பயன்படுத்தலாம் இதைத்தான் நாம் மறுபயன்பாடு என்கிறோம் மறுசுழற்சி என்பது குறைபாடுடைய பாகத்தைக் கழற்றி அதை மூலப்பொருளாக மாற்றி அந்த மூலப்பொருட்களிலிருந்து புதிய உதிரி பாகத்தை தயாரிப்பது ஆகும் அதனால் மறு சுழற்சியில் மூலப்பொருள்கள் ஆனது சந்தையில் கிடைக்கக்கூடிய ஏற்கனவே பயன்படுத்திய பொருட்களில் இருந்து பெறப்படுகிறது தயாரிப்பு என்பது அதன் தயாரிப்பு முறையில் சிறு மாறுதல்களை ஏற்படுத்தி அதை பயன்படுத்துவதாகும் இந்த மூன்று காரணங்களை வைத்து உற்பத்திப் பொருளுக்கு சந்தையில் விற்கப்படும் போது அதன் அனைத்து துணைஅசம்பிளிகளுக்கும் உத்தரவாத காலம் ஏழு வருடம் இரண்டு வருடம் 10 வருடம் என்று கொடுக்கப்படுகிறது அதனால் முழு உற்பத்தி பொருளுக்கு இரண்டு வருட உத்தரவாத காலம் கொடுக்கப்படுகிறது ஆனால் தனித்தனி துணைஅசம்பிளிளுக்காக கொடுக்கப்படும் உத்தரவாத காலம் மாறுபடுகிறது இப்பொழுதெல்லாம் தொழில் நிறுவனங்கள் உத்திரவாத காலத்திற்குள் பழுதடைந்த பொருட்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்காக புதிய பொருட்களை நம்மிடம் கொடுக்கிறது மேலும் புதிய பொருட்களை தள்ளுபடி விலையில் கொடுத்து பழுதடைந்த பொருட்களை மறுசுழற்சி அல்லது மறு பயன்பாட்டிற்கு பெற்றுக்கொள்கிறது அதனால் இப்போது அசம்பிளி மற்றும் டிஸ்அசம்பிளி கோட்பாடானது விலை மதிப்பீட்டுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது உலோக தகட்டினால் ஆன பொருள்களைப் பற்றி பேசும்போது அதன் தயாரிப்பு முறைகள் அளவுருக்கள் மற்றும் அதில் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி பார்க்க உள்ளோம் மேலும் நாம் அதிலுள்ள வளைவிற்கான அளவுருக்கள் அதனுடைய அலவன்ஸ் ஆகியவற்றை விரிவாக பார்க்க உள்ளோம் பின்பு அதன் மொத்த அளவுருக்கள் அலவன்ஸ் துளைகளுக்கு இடைப்பட்ட தூரம் மற்றும் பிற அம்சங்கள் கூட்டு வளைவுகள் மற்றும் தயாரிப்பு முறைகளில் உள்ள சவால்கள் ஆகியவற்றை பார்க்க உள்ளோம் ஒரு முழுப் பொருளை எடுத்துக் கொண்டால் அதில் 123456 பொருள்கள் ஒருங்கிணைந்து ஒரு முழுப் பொருளாக மாறுகிறது இதுவே உலோகத் தகட்டின் வடிவாக்கம் ஆகும் உலோகத் தகட்டின் வடிவாக்க செயல்முறைகளில் முதலில் அனைத்து பிளங்கிங் வேலையும் பின்பு அனைத்து ஹியரிங் வேலைகளும் அதைத்தொடர்ந்து வளைவு வேலைகளும் செய்யப்படுகிறது பிடிப்பானது ஒரு வேலைநிலையத்திலிருந்து மற்றொரு வேலை நிலையத்திற்கு நகரும்போது இந்த வேலைகள் அனைத்தும் படிப்படியாக அல்லது அடுத்தடுத்த வேலை நிலையத்தில் செய்யப்படுகிறது பின்வரும் அசம்பிளிக்கான வடிவமைப்பு முழுவதும் உலோகத் தகட்டின் வடிவமைப்புக்குரியதாகும் பல்வேறு வளைவுகள் கொண்ட பொருளின் கூட்டு வளைவுகளையும் தயாரிப்பு சவால்களையும் பார்க்கிறீர்கள் மற்றும் துண்டாக்கி நீக்குதல் பல்வேறு அம்சங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஆகியவற்றையும் பார்க்கிறோம் இது துண்டாக்கி நீக்குதல் ஆகும் இந்த அளவுருக்கள் வளைவிற்கான அளவுருக்கள் ஆகும் இதை நாம் செருகுதல் அல்லது பொருத்துவதற்காக பயன்படுத்துகிறோம் அசம்பிளிக்கான வடிவமைப்பை பயன்படுத்தும்போது பல்வேறு உதிரிபாகங்கள் ஒருங்கிணைந்து ஒரு பாகமாக குறைவதை காணலாம் இதற்கு பதிலாக வேறு வழியில் அனைத்து உதிரி பாகத்தையும் தயாரித்து அதனை வெல்டிங் ஆப்பரேஷன் மூலம் அசம்பிளி செய்யும்போது சில நேரங்களில் ஏதாவது ஒரு பாகத்தை விட்டுவிட்டால் தோல்வியில் முடியும் அதனால் இந்தமுறை ஒரு கடினமான வழியாகும் அசம்பிளிக்கான வடிவமைப்பின் வரையறை ஆனது உற்பத்திப் பொருளை எளிமைப்படுத்துவது ஆகும் அதனால் அசம்பிளி காண செலவுகள் குறைக்கப்படுகிறது உற்பத்தி பொருளின் வடிவமைப்பில் DFA கொள்கையின் பயன்பாடானது தரத்தையும் நம்பகத்தன்மையும் உயர்த்துகிறது மற்றும் உற்பத்திக்கான இயந்திரங்கள் உற்பத்திக்கான சரக்கிருப்பு ஆகியவற்றை குறைக்கிறது உதாரணத்திற்கு ஒருமறையானது திருகாணியில் பொருத்தப்பட்டுள்ளது என வைத்துக்கொள்வோம் திருகாணியும் மறையும் இரு பகுதிகளை ஒன்றிணைத்து பொருத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது பொருத்துதல் நடைபெறும்போது இரண்டு பாகங்கள் தேவைப்படுகிறது பின்பு மூன்றாவது பாகம் தேவைப்படுகிறது DFA ஐ பயன்படுத்தினால் பாகங்களை நீக்கலாம் அதை பயன்படுத்துவதின்மூலம் பொருத்தப்படும் பொருளின் உட்புறத்தில் திருகை ஏற்படுத்தி மறையின் தேவையை குறைக்கலாம் அதனால் என்ன நடக்கிறது ஒரு திருகாணி அல்லது எந்த ஒரு பாகமும் அடி பாகத்துடன் தனியாக மறை இல்லாமல் பொருத்தலாம் அதனால் நாம் ஒரு பாகத்தை குறைக்கிறோம் இந்த குறைப்பானது ஒரு உற்பத்தி பொருளின் செயலிழப்பை குறைக்கிறது அதனால் நாம் எப்போதும் பாகத்திலுள்ள துளையினுள் மறையை ஏற்படுத்தி எந்த ஒரு இணைப்பானையும் பயன்படுத்தாமல் நேரடியாக அந்தப் பொருளை பொருத்தலாம் அதனால் நாம் அசம்பிளிக்கான வடிவமைப்பை பின்பற்றும்போது அது தரத்தையும் நம்பகத்தன்மையையும் அதிகரிக்கிறது மற்றும் உற்பத்திக்கான இயந்திரங்கள் உற்பத்திக்கான சரக்கிருப்பு ஆகியவற்றை குறைக்கிறது இவைகள் உற்பத்திப் பொருளின் செயல் திறனை அதிகரிக்கிறது அசம்பிளியின் போது செலவினத்தை குறைப்பது இரண்டாம் கட்ட ஆதாயமாக பார்க்கப்படுகிறது அதனால் DFA பின்பற்றும்போது உற்பத்திப்பொருளின் தரம் உயர்த்தபடுவதோடு அதன் விலையும் குறைக்கப்படுகிறது பல்வேறு அசம்பிளி முறைகளில் இது ஆட்களை கொண்டு செய்யப்படும் அசம்பிளி ஆகும் ஆட்களை கொண்டு செய்யப்படும் அசம்பிளியில் நடப்பது என்னவென்றால் பாகங்கள் ஆனது நகரும் கருவியின் மூலம் ஒரு வேலை நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு சென்றுகொண்டிருக்கும் அங்கு வேலை ஆட்கள் அசம்பிளி செய்து கொண்டு இருப்பார்கள் அசம்பிளி வரிசையில் பொருள்களை பொருத்தும்போது ஹைட்ராலிக் ராம்ப் கொண்டு பாகங்களை உள்ளே தள்ளுகிறார்கள் அல்லது அசம்பிளி மற்றும் சால்டரிங் வேலைகளை செய்கிறார்கள் ஆட்களை கொண்டு செய்யப்படும் அசம்பிளியில் அனைத்து பணிகளும் மனிதர்களால் செய்யப்படுவதாகும் ஆனால் இங்கு கடத்துக்கருவி செயல்படுகிறது அது பொருள்களை வேலை இடத்திற்கு கடத்துகிறது அங்கு தனித்தனி உதிரிபாகங்கள் முழு உற்பத்திப் பொருளாக மாற்றப்படுகிறது வேலையாட்கள் பயன்படுத்தும் கருவிகள் அசம்பிளி வேலையை எளிதாக்குகிறது அதாவது குறைவான அழுத்தம் கொடுத்து பாகங்கள் பொருத்தப்படுகிறது சிறிய அழுத்தத்தின் மூலம் பொருள்கள் பொருத்தப்பட்டு நமக்கு தேவையான வெளியீடு பெறப்படுகிறது பொதுவாக பியரிங் அசம்பிளி போன்ற பல்வேறு அசம்பிளிகள் இவ்வாறு செய்யப்படுகின்றன பல்வேறு ஆபரண வேலைப்பாடுகளில் ஆட்களை கொண்டு செய்யப்படும் அசம்பிளி நடக்கிறது இது ஒரு முழு தானியங்கி அசம்பிளி வரிசைமுறை ஆகும் இந்த முழு தானியங்கி அசம்பிளி வழித்தடத்தில் பின்பற்றுவது ஒரு திசையில் செல்லும் அசம்பிளி ஆகும் அதாவது பாகமானது அடிப்புறத்தில் பூட்டப்பட்டிருக்கும் பாகத்தின்மற்ற பகுதிகள் ஒரே திசையில் அதன் மேற்புறத்தில் இருந்து அசம்பிளி செய்யப்படும் இந்த செய்முறை அசம்பிளியை எளிதாக்குகிறது செலுத்தக்கூடிய இன்டெக்ஸ்சிங் இயந்திரம் அல்லது பாகங்களை ஒத்திசையாமல் கடத்தும் இயந்திரத்தை பயன்படுத்துகிறது இதில் ஒத்திசைந்த இன்டெக்ஸ்சிங் இயந்திரம் பாகங்களை உட்செலுத்தி மூலம் கடத்தும் இயந்திரமாகும் இது ஆட்களைக் கொண்டு கடத்துவது அல்ல இங்கு பேழையில்அனைத்து பாகங்களும் வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பாகமும் ஒன்றன்பின் ஒன்றாக தேவையான இடத்தில் வைத்து பின்பு ஒரு எந்திரன் கொண்டோ அல்லது தானியங்கி இயந்திரம் மூலமாகவோ அசம்பிளி செய்யப்படுகிறது ஒத்திசைந்த இயந்திரம் மூலம் செய்யப்படும் அசம்பிளியில் ஒவ்வொரு செயல்முறையின் சுழற்சி நேரமும் வெவ்வேறாக இருக்கும் அதனால் இங்கு பாகங்கள் ஆனது கட்டுப்பாடற்ற முறையில் கடத்தப்படுகிறது இதுவே தானியங்கி அசம்பிளி ஆகும் இதுவே எந்திர அசம்பிளி ஆகும் தனி எந்திர அல்லது பலவகை எந்திர அசம்பிளி அறையின் அனைத்து செயல்பாடுகளும் ஒரே நேரத்தில் PLC ஆல் கடத்தப்படுவதும் ஒருங்கிணைக்கவும் படுகிறது PLC என்பது நிரல் தருக்க கட்டுப்படுத்தி ஆகும் இது 12345 வது செயல்பாடுகளில் எந்த செயல்பாட்டை முதலில் செய்ய வேண்டும் என்பதையும் 345வது செய்யவேண்டிய செயல்பாடுகளையும் முறையாக கட்டுப்படுத்துகிறது இதில் ஏதாவது ஓரிடத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அது உடனே அவசர நிறுத்தத்தை இயக்குகிறது இதில் செயல்பாடுகளை நேரத்தை பொருத்து வரிசைப்படுத்தலாம் செயல்பாடுகளை வரிசைப்படுத்தும்போதோ அல்லது நேரத்தை பொருத்து வரிசைப்படுத்தும்போதோ நீங்கள் அசம்பிளி செய்ய தொடங்கலாம் இதுவே எந்திர அசம்பிளி ஆகும் தனி எந்திர அல்லது பலவகை எந்திர அசம்பிளி அறையின் அனைத்து செயல்பாடுகளும் ஒரே நேரத்தில் PLC அல்லது கணினியால் கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் படுகிறது உற்பத்தியின் வகை கொள்ளளவு மற்றும் விலையை பொறுத்து பல்வேறு முறையான அசம்பிளிகள் உள்ளன நாம் வெவ்வேறு முறையான அதாவது ஆட்களின் மூலமாகவோ எந்திரன் மூலமாகவோ தானியங்கி மூலமாகவோ அல்லது வேறு வகையான அசம்பிளியையோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அதை எவ்வாறு தேர்வு செய்யலாம் என்பதை பார்ப்போம் இது ஒரு பொருளின் அசம்பிளிக்கான செலவாகும் இது அதன் பராமரிப்பு திறனாகும் செலவானது தானியங்கி அசம்பிளிகும் எந்திர அசம்பிளிகும் இவ்வாறாக செல்கிறது ஆட்களின் மூலம் செய்யப்படும் அசம்பிளியின் செலவானது நிலையானதாக உள்ளது தானியங்கி அசம்பிளியில் செலவு வெகுவாக குறைகிறது எந்திர அசம்பிளியை குறைந்த பொருட்களுக்கு பயன்படுத்தும்போது அதிகமான செலவுகளும் உற்பத்தி வீதம் அதிகமாக உள்ளபோது அதற்கான செலவு மேலும் அதிகரிக்கிறது நீங்கள் சமநிலை புள்ளி எங்கே உள்ளது என்பதை பார்க்கலாம் அதனை பொறுத்து ஆட்கள் மூலம் செய்யும் அசம்பிளியையோ தானியங்கி அல்லது எந்திர அசம்பிளியையோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் தானியங்கி அசம்பிளியில் ஒத்திசைந்த ஒத்திசையாத எந்திர PLC மற்றும் கணினிகள் கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது ஆட்களின் மூலம் செய்யப்படும் அசம்பிளியில் மனிதர்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள் அதனால் இதிலிருந்து சிறந்த அல்லது தரமான பொருட்கள் தானியங்கி அசம்பிளியில் இருந்து பெறலாம் என்பது தெரிகிறது உற்பத்தி விதத்தை பொறுத்து அசம்பிளி முறைகளைப் பார்ப்போம் இது வருடாந்திர உற்பத்தி கொள்ளளவு இது பொருட்களின் எண்ணிக்கை இவைகளெல்லாம் சிறப்பு தேவைக்கான தானியங்கி அசம்பிளி இதற்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது மற்றும் இதற்கு ஐந்து கொடுக்கப்படுகிறது மற்றும் இதற்கு 100 கொடுக்கப்படுகிறது மற்றும் இதற்கு 200 கொடுக்கப்படுகிறது மற்றும் இங்கு இதற்காக 500 கொடுக்கப்படுகிறது ஆட்களின் மூலம் செய்யப்படும் அசம்பிளியின் வருடாந்திர கொள்ளளவு 100 நாம் ஒன்று அல்லது இரண்டு எந்திரங்களை கொண்டு அசம்பிளி செய்யும்போது வருடாந்திர உற்பத்தி வீதம் 200க்கு அருகிலும் பல்நிலையஎந்திரங்களை பயன்படுத்தும்போது வருடாந்திர உற்பத்தி வீதம் 500 வருகிறது உற்பத்தி வீதம் மிக அதிகமாகும் போது நாம் சிறப்பு தேவைக்கான தானியங்கி அசம்பிளிக்கு செல்லலாம் இந்த எந்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளின் குறிப்பிட்ட செயலை அசம்பிளி செய்வதற்கு மட்டும் உருவாக்கப்பட்டதாகும் இது ஒரு வரையறுக்கப்பட்ட அசம்பிளி செயல்பாடு ஆகும் இதற்கு சிறப்பு தேவைக்கான அசம்பிளி இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம் மனிதர்களால் செய்யப்படும் அசம்பிளியில் 5 பொருட்களை பண்ணலாம் அதன் மொத்த வருடாந்திர உற்பத்தி கொள்ளளவு 100ஆகும் ஒன்று அல்லது இரண்டு எந்திர அசம்பிளியின் வருடாந்திர உற்பத்தி கொள்ளளவு 200 ஆகும் இது 500 ஆகும் வரையில் நாம் இதனை பயன்படுத்தலாம் இந்த எண்கள் உண்மையான அளவுகளை குறிப்பது அல்ல இந்த எண்கள் பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போதும் வருடாந்திர உற்பத்தி வீதம் அதிகரிக்கும் போதும் நடப்பது என்ன என்பதை புரிந்துகொள்ள கொடுக்கப்பட்டவை ஆகும் இந்த 100 200 500 ஆகியவை அனைத்தும் சரியான அளவை குறிப்பது அல்ல மாறாக உங்களின் புரிதலுக்காக கொடுக்கப்பட்டவை ஆகும் நாம் சில வழிமுறைகளை கலந்துரையாட உள்ளோம் ஆட்களின் மூலம் செய்யும் அசம்பிளியில் அணுகும் தன்மை மற்றும் காணும் தன்மையை பற்றி உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதாவது அசம்பிளி செய்பவர்களுக்கு வலது இடது என இரண்டு கைகள் இருக்கும் அவர் பொருளை எடுத்து அசம்பிளியில் பொருத்துமாறு பொருட்களை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைக்க வேண்டும் இது அசம்பிளி செய்யக்கூடிய பொருள் இவைகள் அதன் வழித்தடம் அவர் அதை எடுத்து இங்கு பொருந்துவார் அதனால் பொருட்களானது அவர் எடுத்துக் கொள்ளும் தூரத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் உட்கார்ந்த நிலையிலோ அல்லது நின்ற நிலையிலோ அதிக தூரத்தில் உள்ள பொருளை அசம்பிளிகாக எடுத்துக்கொள்ள முடியாது அசம்பிளி செய்யப்படும் பொருள்கள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு அவை எளிதில் வேறுபடுத்த கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு பொருள்கள் இருக்கும் பெட்டி மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அதனுள் இருக்கும் பொருட்கள் கருப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் இதுவே நிற முரண்பாடு அல்லது கருப்பு நிற பொருட்களை சிவப்பு நிற பெட்டியில் வைத்தல் அதனால் கருப்பு நிறத்தில் உள்ள பொருளானது எளிதில் தெரிய கூடியதாகவும் மற்றும் அணுக கூடியதாகவும் இருக்கும் அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் பெட்டியினுள் உள்ள பொருட்கள் புவியீர்ப்பு விசையின் மூலம் எளிதில் கீழே நகரம் வண்ணம் பெட்டியை சற்று சாய்வாக வைக்கவேண்டும் அதனால் வேலையாட்கள் தனது கைகளை முழுவதும் நீட்டி அந்த பொருட்களை எடுக்க தேவையில்லை பொதுவாக சுழற்சி நேரமானது 2 முதல் 3 நிமிடங்கள் இருக்கும் நூறாவது வேலை முறை மாற்றம் நெருங்கும்போது வேலையாட்கள் தனது இரண்டு கைகளையும் பயன்படுத்தி அசம்பிளி செய்வதால் கடுமையான உடல் அயர்ச்சி ஏற்படுகிறது அதனால் அவர்களால் முழு திறனுடனும் வேலை செய்ய முடிவதில்லை இரண்டாவதாக அசம்பிளிகாக பயன்படுத்தும் பொதுவான கருவிகள் ஒரு தனிப்பட்ட பொருளுக்காக பிரத்தியோகமாக வடிவமைக்கப்பட்ட சுயமாக நேர்கோட்டில் ஒருங்கிணைக்கும் மற்றும் பொருத்தும் சிறப்பு கருவிகள் மூலம் நீக்கப்படுகிறது நாம் சுயமாக நேர்கோட்டில் ஒருங்கிணைத்தலையும் பொருத்துதலையும் இங்கே கொடுத்துள்ளோம் அதாவது நான் ஒரு பொருளை துளை விளிம்பில் போடும்போது அது தானாகவே அதற்குரிய இடத்தில் சென்று மிகச்சரியாக ஒரே நேர்கோட்டில் பொருந்தி விடுகிறது மற்றொரு வழியாக பொருளை ஏதாவது ஒரு இடத்தில் போட்டு சிறிய அளவிலான அதிர்வை கொடுக்கும்போது அந்த அதிர்வின் மூலம் பொருளானது தானாகவே நகர்ந்து அதற்குரிய இடத்தில் பொருத்தப்படுகிறது இதனால் அசம்பிளி தேவைப்படும் கருவிகளை நீக்கலாம் அசம்பிளி கருவிகளை நீக்குவதற்கு பதிலாக புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி நாம் அசம்பிளி செய்யலாம் இதன்மூலம் தனித்தனி பாகங்களின் மொத்த அளவை குறைக்கலாம் உதாரணமாக இருபது பாகங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் மற்றும் இதில் ஒரு பாகத்தில் திருகாணியும் மறையும் வைத்து பொருத்தி அதை உற்பத்தி பொருளுடன் இணைக்கப்படவேண்டும் இதற்கு பதிலாக நாம் திருகாணியையும் மறையையும் அந்த பாகத்திலேயே ஒருங்கிணைந்து இருக்கும்படி வைத்துக்கொள்ள வேண்டும் இதனால் இரண்டு பாகமானது ஒரு பாகமாக குறைக்கப்படுகிறது மற்றும் இவ்வாறு பாகங்களின் எண்ணிக்கையை குறைப்பது சிறப்பானதாகும் ஆனால் நீங்கள் இரண்டு பாகங்களை பொருத்திய ஆகவேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அதை தனித்தனி பாகங்களாக இல்லாமல் ஒரு துணைஅசம்பிளியாக உருவாக்கலாம் அதனால் துணைஅசம்பிளி ஆனது மிகச்சரியாக அந்த பாகங்களின் இடத்தில் பொருந்துகிறது இந்த நோக்கத்தை எளிதாக்க ஒரு பொருளானது பல்வேறு வேலைகளைச் செய்யும் பல்நோக்கு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக நீங்கள் ஒரு பொருளை ஒன்றுசேர்த்து பொருத்துவதற்காகவும் அதேசமயம் வலுவூட்டும் பொருளாகவும் பயன்படுத்த முடியும் அதிகப்படியான பாகங்களை நீக்கம் செய்தும் மற்றும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பாகங்களை ஒரே பாகமாக ஒருங்கிணைக்கவும் முடியும் இதையே நான் இரண்டாவது கருத்தில் தெரிவித்தேன் நாம் தனி பாகத்தை சுயமாக நேர்கோட்டில் ஒருங்கிணைத்தல் மற்றும் பொருத்துவதை இரண்டாவது பகுதியில் பார்த்தோம் இன்று தனித்தனி பாகங்கள் ஆனது துணைஅசம்பிளிகளாக உருவாக்கப்படுகிறது அசம்பிளியின் போது பொருட்களின் இருப்புவசங்களின் எண்ணிக்கை நீக்கவோ அல்லது குறைக்கவோ படுகிறது அனைத்து பொருந்தும் முறைகளும் எளிமையானது என்பதை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் அது ஒரே திசையில் நடக்கக் கூடியவை உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு பொருளை அசம்பிளி செய்யும் போது வாகனத்தில் உள்ளது போன்று அதன் செங்குத்து தளத்தில் அசம்பிள் செய்ய வேண்டும் ஆனால் அதிக எண்ணிக்கையிலான சிறிய பாகங்களை ஆட்களை கொண்டு அசம்பிள் செய்யும்போது நாம் எப்போதும் கிடை நிலையில் செய்யும் அசம்பிளியை தேர்ந்தெடுக்க வேண்டும் உதாரணத்திற்கு நாம் பொருளை கிடை நிலையில் வைத்து அதன் அனைத்து பாகங்களையும் அந்த பொருளில் பொருத்தி இறுதி பொருளை பெறுகிறோம் இங்கு அசம்பிளி ஆனது கிடை நிலையில் மற்றும் ஒரே திசையில் செய்யப்படுகிறது தானியங்கி அசம்பிளி வரிசையில் பின்பற்றப்படும் முதல் வழிகாட்டுதல் ஆனது பொருள்களை சிக்கலானதாகவும் தொகுப்பானதாகவும் சிங்கிலிங்க் ஆனதாகவும் உட்செலுத்துதலை தவிர்க்க வேண்டும் உதாரணத்திற்கு தானியங்கி அசம்பிளியில் உட்செலுத்துதலை எடுத்துக்கொள்வோம் தானியங்கி அசெம்பிளியில் மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம் அங்கு நான் சொன்னது போல் பெட்டியில் உள்ள பொருளானது அசெம்பிளிக்காக கருவியின் மூலம் வருகிறது இது தொடர்ந்து உள்ளே வரும்போது ஒரு தனிமனிதனால் அதை ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து எடுத்து வைக்க முடியாது அதனால் நாம் செய்வது என்னவென்றால் நாம் எல்லா பொருட்களையும் சில 100 அல்லது 1000 பொருட்களை ஒரு பெரிய கொள்கலனில் வைக்கின்றோம் அந்த கொள்கலனின் மூலம் பெட்டிக்கு பொருட்களானது வருகிறது இவ்வாறு பொருட்கள் வரும்போது அது சிக்கலாகவும் தொகுப்பாகவும் ஆகாது சிக்கல் மற்றும் தொகுப்பானது என குறிப்பிடுவது என்னவென்றால் பொருட்களானது ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைவது ஆகும் ஒருமுறை பொருட்களானது சிக்கலாக ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்து விட்டால் அதன் நகர்வில் சிரமம் ஏற்பட்டு அசம்பிளி வரிசையில் நின்று விடும் நிலை ஏற்படுகிறது அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் வடிவாக்க நிலையிலேயே பொருட்களில் சிக்கல் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு இது மாதிரி ஒரு சுருள் கம்பி அல்லது வாசரை எடுத்துக்கொள்வோம் இந்த வாசரில் இது தொடக்கப்புள்ளி மற்றும் இது இறுதி புள்ளி இதனால் பின்னிப் பிணையும் தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இப்போது சொல்லப்படும் பரிந்துரை என்னவென்றால் தயவுசெய்து இவ்வாறு ஒரு வாசரை செய்ய வேண்டும் நீங்கள் இவ்வாறு இதைச் செய்யும்போது இந்த பாகமானது இந்த பாகத்தின் மேற்பகுதியை தொடுகிறது அல்லது இந்த பரப்பின் பக்கமானது இந்த பரப்பில் அடிப்பகுதியை தொடுகிறது இதனால் இது ஒன்றுக்கு மேல் ஒன்று வரும்போது இது சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்கிறது இவைகளெல்லாம் ஒரு வாசரை தானியங்கி அசம்பிளியில் பயன்படுத்தும் போது அதன் வடிவமைப்பில் செய்யும் சில மாறுதல்கள் ஆகும் ரிஓரியன்டேஷன் அசம்பிளிகளை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும் அதற்கு தனி வேலை நிலையம் அல்லது இயந்திரங்கள் தேவைப்படுவதால் அதற்கான செலவினங்கள் அதிகரிக்கிறது அதனால் பொருளின் அசம்பிளிகளில் ரிஓரியன்டேஷன் அசம்பிளி செய்யப்படுகிறது அப்போது வேறொரு பொருளின் அசம்பிளி வேறொரு திசையில் செய்ய வேண்டி இருக்கும் இது மூன்றாவது திசை தயவுசெய்து இதனை தவிர்க்க வேண்டும் பொருட்களின் வடிவமைப்பானது அதை கடத்துகருவியிலிருந்து குறைந்த நேரத்தில் சரியான நிலையில் அசம்பிளி இயந்திரத்தில் தானியக்கத்தை எளிமைப்படுத்த வேண்டும் கடத்துக்கருவியிலிருந்து பொருட்கள் வரும்போது அசம்பிளி ஆனது தொடங்குகிறது குறைந்த ஈர்ப்பு மையம் உள்ள பொருட்களின் வடிவமைப்பானது அதற்குத் தேவையான உந்துதலை வழங்குகிறது அதனால் முடிந்த அளவு ஈர்ப்பு மையம் குறைவாக இருக்குமாறு வடிவமைக்க வேண்டும் அதனால் அது நிலையாக இருக்கும் மற்றும் அது செல்ல வேண்டிய இடத்திற்கு சரியாக சென்று அசம்பிளியை தொடங்குகிறது எந்திர அசம்பிளி பற்றிப் பேசும்போது பல எந்திரத்தின் கைகள் குறைவான ரிபிட்டபிலிடி உடையது எந்திரத்தின் கைகள் ஆனது மனிதனின் கைகளை போன்று இயங்குவதாகவும் நம் கைகளுக்கு பிச் யா மற்றும் ரோல் என மூன்று இயக்கங்கள் உள்ளன நம்முடைய கைகள் ஆனது அதிகமான ரிபிட்டபிலிடியும் நம்பகத்தன்மையையும் மற்றும் உணர்வையும் கொண்டது ஏனென்றால் அது பல்வேறு சென்சார்களை கொண்டது ஒவ்வொரு இணைப்பும் தனித்தனியான தசைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆனால் மனித கைகளைப் போன்று நாம் எந்திரத்தின் கைகளை செய்யும்போது அதன் ரிபிட்டபிலிடி கேள்விக்குறியாகிறது ரிபிட்டபிலிடி என்பது ஒவ்வொரு முறையும் முதலில் சென்ற இடத்திற்கே மறுபடியும் மறுபடியும் மிகத்துல்லியமாக செல்வதாகும் இது இயந்திர கைகளுக்கு மிகவும் கடினமான ஒன்றாகும் ஏனெனில் இது வரிசையான மோட்டார்கள் இணைக்கப்பட்டுள்ளது இந்த குறைவான ரிபிட்டபிலிடி எந்திர அசம்பிளியில் நிறைவாகவோ குறைவாகவோ இருக்கலாம் இது தெரிவதற்கு நீங்கள் ஒரு கட்டுப்படுத்தி சேர்க்க வேண்டும் மற்றும் தொடர் சோதனைக்கு உட்படுத்தி அதன் இயக்கத்தில் ஏற்படும் சிறு பிழையை ஒவ்வொரு முறையும் கணித்து அதை பிழை சமிக்கையாக அதற்கு கொடுக்கவேண்டும் அப்போதுதான் அது பழைய இடத்திற்கு திரும்பும் அதனால் ரிபிட்டபிலிடி குறைவாக உள்ளது லிப்ஸ் லெட்ஸ் சாய் சதுக்க மூலை போன்ற அம்சங்கள் அசெம்பிளியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது பொருள்களில் கூர்மையான விளிம்புக்கு பதிலாக தட்டையான விளிம்புகளை உருவாக்க வேண்டும் அதனால் இங்கு தட்டையாக்கல் நடக்கிறது இங்கு சாய் சதுக்க மூலை நடக்கிறது இத்தகைய அனைத்து அம்சங்களின் மூலம் பொருளானது மிகச் சரியாகச் சென்று எளிமையாக பொருத்தப்படுகிறது வடிவமைக்கப்பட்ட அனைத்து பாகங்களும் ஒரே கைப்பிடியை பயன்படுத்தி பிடிக்கப் பட்டு செருகப்படுகிறது அதனால் பிடிக்கப்படும் அனைத்து பாகங்களும் அல்லது அதன் விட்டங்களும் ஒரே அளவாக இருக்கும் பட்சத்தில் கைப்பிடி ஆனது எளிமையாக எடுக்கவோ வைக்கவோ முடியும் அசம்பிளிக்கான வடிவமைப்பை மதிப்பீடு செய்யும் முறைகள் ஆனது கிட்டக்அசம்பிளி மதிப்பீடு முறை இது ஜப்பான் LUCAS DFA முறையாகும் இந்த முறையானது செயல்முறை நேரம் அளவீடு தரத்தைப் பொறுத்தது இது MTM என குறிப்பிடப்படுகிறது இதில் பல்வேறு மதிப்பீடுகள் உள்ளன அவற்றுள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் மூன்றை பற்றி மட்டும் உரையாட உள்ளோம் கிட்டகி அசெம்பிளியபிலிடி மதிப்பீட்டு முறையானது மூன்று பாகங்களைக் கொண்டது இது பொருளின் வடிவமைப்பு படியாகும் இங்கு நாம் செய்வது என்னவென்றால் தானியங்கி அசம்பிளிக்காக ஒருபொருளின் வரைபடத்தை தயார் செய்கிறோம் இது பொருளின் வடிவமைப்பு படியில் செய்யப்படுகிறது மற்றும் அதன் பொருளின் மாதிரி வரைபடம் பொருள் வடிவமைப்பு வரைபடம் தயார் செய்யப்படுகிறது கடைசியாக மாதிரிகளைப் பெறுவது மற்றும் அடுத்து அசெம்பிளிட்டின் மதிப்பீடு அடுத்து நாம் பார்ப்பது அசெம்பிளி முறையின் சிரமத்தின் அளவு அசம்பபிலிடி மதிப்பீட்டிற்கு மதிப்பெண்கள் இங்கு வழங்கப்படுகின்றன அடுத்து நம்மிடம் இருப்பது அசம்பிளிகான தோராய செலவாகும் பின்னர் நாம் செய்யப்போவது பல்வேறு வடிவ கோட்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்க உள்ளோம் மறு மதிப்பீட்டிற்கு பிறகு ஒரு மாற்று வழியை நாட வேண்டியுள்ளது பின் பிற தொழிற்சாலைகளின் உற்பத்தி பொருளோடு ஒப்பீடு செய்யப்படுகிறது பொருள் அசம்பிளிடி தரத்தை பார்ப்போம் முதலில் மேம்படுத்துவதற்கான ஐந்து கூறுகளைக் காண்போம் அடுத்து மேம்படுத்துதல் இன் விளைவுகளை மதிப்பு மதிப்பீடு அல்லது நீக்கவோ செய்ய வேண்டும் அடுத்து இறுதி கூறாக நீங்கள் மேம்படுத்துதல் இன் வடிவமைப்பை இலகுவாக்க வேண்டும் இது ஒரு மறுசெய்கை வழிமுறையாகும் இதன்மூலம் வடிவமைப்பு மேம்படுத்தப்படுகிறது இவ்வாறாக கிட்டகி அசெம்பிளியபிலிடி மதிப்பீடு முறை முதலில் செய்யப்படுகிறது அடுத்து பார்ப்பது பொருளின் வடிவமைப்பு முறையாகும் பின்பு நாம் செல்வது அசெம்பிளிடி மதிப்பீடாகும் பின்பு நாம் பார்ப்பது ஒப்பீடுஆகும் நாம் பாகங்களுக்கு இடையிலோ பொருள்களுக்கு இடையிலோ ஒப்பிடு செய்வதில்லை மாறாக ஒரே மாதிரியான அனைத்து பொருட்களுடனும் ஒரே விதமான பொறுத்து வழிகளுடன் ஒப்பீடு செய்கிறோம் தரமதிப்பீடு செய்து பின்பு மீண்டும் சென்று பொருளின் வடிவமைப்பு படியை மறு செய்முறையில் ஈடுபடுத்த வேண்டும் மற்றும் நான்காவது கூறு மிகவும் கடினமான வேலையாகும் இதற்கு மிகுதியான நேரமும் உழைப்பும் எடுத்துக்கொள்ளப்படும் அதனால் இதை உங்களுடைய பொருட்களின் உள்ளே மட்டும் பார்க்கக்கூடாது சந்தையில் உள்ள அதே மாதிரியான அனைத்து பொருட்களுடனும் ஒப்பிட்டு அதிலிருந்து சிறந்த ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் இது பெஞ்ச்மார்க்கிங் செய்வதைப் போன்ற ஒன்று உங்களின் தர மதிப்பீடு 10 புள்ளிகள் என்பதைப் போன்று மதிப்பீடு செய்கிறீர்கள் இது முக்கியமான ஒன்றாகும் தர மதிப்பீட்டிற்கு பிறகு நீங்கள் இதே மாதிரியான அசம்பிளி நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பொருளின் வியாபாரத்தில் நீங்கள் உங்கள் எல்லையை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் இதை மற்ற பொருளில் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு பிளாஸ்டிக்கில் இதைப் பயன்படுத்தலாம் செராமிக்கில் இது எவ்வாறு செய்யப்படுகிறது உலகத்தில் இது எவ்வாறு செய்யப்படுகிறது இவைகளெல்லாம் மற்ற ஏரோ ஆட்டோ தொழிற்சாலைகளில் எவ்வாறு செயல்படுகிறதுஎன்பதையும் வணிகரீதியாக கிடைப்பதையும் பார்க்கலாம் இவ்வாறாக நீங்கள் உங்கள் வடிவமைப்பில் ஒப்பீடு மற்றும் மறு செய்முறை மற்றும் மேம்பாடு செய்து முன்னேறலாம் LICAS DFA மதிப்பீடு முறையில் கீழ்க்கண்டபடிகள் பின்பற்றப்படுகிறது முதலில் பொருளின் வடிவமைப்புக்கான குறிப்பீடு அடுத்து பொருட்களைப் பற்றிய பகுப்பாய்வு அதன் செயல்பாடுகளின் பகுப்பாய்வு முதலில் LUCAS பகுப்பாய்வு செய்து அதில் ஏதாவது பிரச்சினை இருந்தால் மீண்டும் இரண்டாவது படிக்கு செல்ல வேண்டும் அதனால் இது முந்தைய படி செல்கிறது அடுத்த படி பகுப்பாய்வுக் செல்வது அதன்பின் பொருத்தும் பகுப்பாய்வு மதிப்பீடு செய்தல் பின் பகுப்பாய்வில் ஏதேனும் பிரச்சினை ஏற்படும் பட்சத்தில் மீண்டும் இரண்டாவது படிக்குசெல்கிறது இவ்வாறு பொருளின் வடிவமைப்பானது LUCAS முறையில் நடைபெறுகிறது பொருளின் வடிவமைப்புக்கான குறிப்பீடு வாடிக்கையாளர்களின் கருத்தில் இருந்து பெறப்படுகிறது எனக்கு இப்பகுதியை பயிலும் மாணவர்களிடம் இருந்து ஒரு ஆர்வமான கேள்வி எழுந்தது அவர்கள் இதை வாடிக்கையாளர்களின் கருத்து என்று கூறுவதற்கு பதில் மாறாக வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் பிரச்சனை என்று சொன்னார்கள் அதனால் நான் இதை கற்பித்தேன் இது பொருளின் வடிவமைப்பதற்கான குறிப்பீடு பொருளின் பகுப்பாய்வு அடுத்து வருவது செயல்பாடுகளின் பகுப்பாய்வு அடுத்து தயாரிப்பு பகுப்பாய்வை செய்யவேண்டும் பின்பு அது பொருளை எப்படி கையாளப் போகிறார்கள் என்ற கையாளும் பகுப்பாய்வாவும் தானியங்கி பகுப்பாய்வாவும் பிரிகிறது அடுத்து வரவிருப்பது பொருத்தும் பகுப்பாய்வு இது பொருத்தும் பகுப்பாய்விற்கு சென்று பின்பு செருகி இணைத்தலுக்கு செல்கிறது இறுதியாக வருவது பயன் முடிவாகும் இந்த பயன் முடிவில் இருந்து கிடைக்கும் வெளியீடு பொருளின் வடிவம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது மேலும் இதில் தயாரிப்பும் இணைகிறது தயாரிப்பிற்கு பின் நான் இந்த வரிசையை இங்கு கொண்டு செல்கிறேன் அல்லது நான் இந்த வரைபடத்தை இங்கு இவ்வாறு மாற்றுகிறேன் இதனால் நமக்கு கிடைப்பது கிட்டக் பகுப்பாய்வு மற்றும் தானியங்கு பகுப்பாய்வு நாம் இதை இவ்வாறு செய்யலாம் அல்லது இந்த இரண்டு கூறுகளும் இங்கு இணைக்கப்படுகிறது இதன்காரணமாக கிடைப்பது LUCAS DFA மதிப்பீடு பகுப்பாய்வு ஆகும் முதலில் உள்ளது பொருளின் வடிவமைப்பு குறிப்பீடு பொருளின் பகுப்பாய்வு பின்பு செயல்பாட்டு பகுப்பாய்வு பொருளின் பகுப்பாய்வு என்பது பொருள் எவ்வாறு வேலை செய்கிறது மற்றும் அதன் செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றியதாகும் செயல்பாடுகள் என்பது முழு பொருளின் செயற்பாட்டை குறிப்பது அல்ல மாறாக அதன் தனித்தனி பாகங்களில் செயல்பாடுகளையும் அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை குறிப்பதாகும் எவ்வாறு எளிமையாக தயாரிக்கப்படுகிறது அடுத்து பொருட்களை கையாளுதல் பற்றியும் அதன் தானியக்கம் பற்றியும் நகரும் பொருளின் கையாளுதல் பற்றியும் தானியக் செருகல் பற்றியும் பின்பு பொருத்த படுதல் மற்றும் பயன் முடிவைப் பற்றியும் பார்க்கிறோம் இதுவே LUCAS DFA மதிப்பீடு முறையாகும் இந்த முறையானது செயல்முறை நேரம் அளவீடு தரத்தைப் பொறுத்தது பலமுறை மேம்படுத்தப்பட்ட செய்முறையியல் பல்வேறு காரணிகள் கருத்தில் கொள்ளப்படுகிறது எடை அளவு அசெம்பிளி செய்யப்படும் பாகங்களின் வடிவம் வேலைகளின் அடிக்கடி நிகழும் நிலை ஒத்தப் பொருள்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட ஒத்த நேர அளவில் அசம்பிள் செய்யப்படுபவை சுய தேவைகள் பிந்திய தேவைகள் பொருட்களை கையாளுவதற்கான தேவைகள் பாகங்களை தயார் செய்வதற்கான தேவை போன்றவை பல்வேறு காரணிகளாகும் இவைகள் அனைத்தும் மதிப்பீடு செய்து பதிவு செய்யப்படுகிறது பின்பு அதை பல்வேறு சிறு நிகழ்வுகளாக பிரிக்கப்படுகின்றது பின் அனைத்து சிறு நிகழ்வுகளை ஒன்றிணைத்து ஒவ்வொரு சிறு நிகழ்விற்கும் ஆகும் சுழற்சி நேரத்தை கணக்கிடுவதன் மூலம் செயல்முறை நேரம் அளவீடு செய்யப்படுகிறது இதுவும் ஒரு அசெம்பிளிகான வடிவமைப்பு மதிப்பீடு முறையாகும் இதை பாருங்கள் இந்த முறையானது செய்முறை நேரம் அளவீடு தரத்தை பொருத்ததாகும் நேர அளவீடு முறையில் நிறுத்து கடிகார நேரம் ஆனது மறு ஆக்கம் முறை விளக்கத்தோடு 50 பொருந்துகிறது நேர உறவின்தனித்தன்மை முறை 50 சதவீதமும் முன் திட்டமிடும் முறை மற்றும் நேரம் 50 சதவீதமும் பொருந்துகிறது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தோடு இது முற்றிலும் பொருந்தவில்லை காணொளி பதிவு முறையானது மறு ஆக்க முறை விளக்கத்தோடு முற்றிலும் பொருந்துகிறது காணொளிப்பதிவு முறையானது நேர உறவின்தனித்தன்மை முறையுடன் 75 பொருந்துகிறது முன் திட்டமிடும் முறை மற்றும் நேரம் ஆனது அதனுடன் 25 பொருந்துகிறது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தோடு இது முற்றிலும் பொருந்தவில்லை இது அளவீடுகளை கணக்கிடும் பல்வேறு வழிகளான நிறுத்து கடிகார நேர ஆய்வு செயற்பாட்டு மாதிரி சுய பதிவு ஆகியவற்றை தருகிறது அதாவது தலைக்கவசத்தின் ஒளிப்படக் கருவியை வைப்பது போன்றதாகும் பின்பு காணொளி பதிவு நிலையான விவரங்களை ஒப்பீடு செய்வது இந்த புத்தகங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது MTM ஆய்வு நல்ல மறுஆக்கத்தைக் கொடுக்கிறது அது நேர உறவோடும் முன் திட்டமிடும் முறையோடும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தோடு சிறப்பாக பொருந்துகிறது இதுவே அசம்பிளிக்கான வடிவமைப்பை பயன்படுத்தும் மற்றொரு யுக்தி ஆகும் இதோடு நாம் முடித்துக்கொண்டு மீதமுள்ளதை நமது அடுத்த வகுப்பில் தொடங்கலாம்